பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இன்று நம்முடன் சென்னை ஐ யில் மேனேஜ்மென்ட் கல்வித் துறையிலிருந்து உஷா மோகன் இருக்கிறார் மேனேஜ்மென்ட் துறையில் ஆராய்ச்சி செய்ய மக்கள் ஆர்வமாக உள்ளார்கள் குறிப்பாக தொழில்துறை அல்லது பெருநிறுவன அமைப்பில் டாக்டர் உஷா மோகன் 6 ஆண்டுகளாக சென்னை ஐஐடியின் ஆசிரியராக இருந்து வருகிறார் இதற்கு முன் அவர் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருந்தார் ஆராய்ச்சியின் அவரது பகுதிகள் பாலிஹைட்ரல் காம்பினேட்டரிக்ஸ் சப்ளை செயின் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தேர்வுமுறை மற்றும் சப்ளை செயின் அளவு மாதிரிகள் ஆகியவை அடங்கும் பல்வேறு பகுதிகளில் உள்வரும் மாணவர்களுடன் இணைந்து அவர் ஆராய்ச்சி செயல்முறைக்கு சுமூகமான முறையில் உதவுகிறார் நாம் விவாதிக்கப் போகிற அம்சங்களில் அவர் நல்ல தகுதி மற்றும் நன்கு அனுபவம் பெற்றவர் எங்களுடன் சேர்த்ததற்கு நன்றி பேராசிரியர் உஷா மோகன் வரவேற்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் நான் ஒரு பொது கேள்வியுடன் ஆரம்பிக்க விரும்புகிறேன் மேலாண்மை துறையில் அதிக ஆய்வு கட்டுரைகள் கொண்ட பாரம்பரிய ஆராய்ச்சி பகுதிகள் யாவை பேராசிரியர் உஷா மோகன் எங்கள் துறைக்கு மனிதவள அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் துறைகள் முன்னோடி ஆகும் எங்கள் துறை ஆராய்ச்சி தொடங்கும் முன்னரே எங்கள் மூத்த ஆசிரியர்கள் மனிதவள துறையுடன் தொடர்புடைய ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளனர் அந்த சமயத்தில் ஆராய்ச்சி செய்தவர்கள் பெரும்பாலும் தொழில்துறையில் இருந்து வந்தவர்கள் முதலில் நிதி மற்றும் மனித வளம் ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தது மேலாண்மை துறை உருவான பின்னர் 6 ஆய்வு பகுதிகளாக இப்போது பிரிந்துவிட்டன நிறுவன நடத்தை மனித வள மேலாண்மை நிதி மேலாண்மைசெயல்பாடுகள் மற்றும் உற்பத்தி மேலாண்மை மார்க்கெட்டிங்தகவல் அமைப்புகள் ஒருங்கிணைந்த மேலாண்மை ஆகியவை பாரம்பரிய பகுதிகள் ஆகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் உஷா மோகன் இப்போது நிறுவன நடத்தைகளில் மனித வள மேம்பாட்டை பார்த்தால் வேலை திருப்தி ஊக்கப்படுத்துதல் ஆகியவை பொதுவான பிரச்சினைகள் நிறுவன குடியுரிமை என்பது வேலை மற்றும் வாழ்க்கை சமநிலை என்று பார்க்கிறார்கள் நிதி துறையில் பொதுவாக முதலீட்டு பகுப்பாய்வு பண்ட விலை அமைப்பு நிதியியல் இடர் பகுப்பாய்வு போன்றவை ஆராய்ச்சி பகுதியாகும் மார்க்கெட்டிங் துறையில் விளம்பரம் ஊடகங்களின் சந்தை பகுப்பாய்வு நுகர்வோர் நடத்தை ஆகியவையாகும் செயல்பாடுகள் மற்றும் உற்பத்தி மேலாண்மையானது முக்கியமாக தொழில் துறையுடன் சார்த்தது இதில் மூத்த ஆசிரியர்களும் வள திட்டமிடல் அல்காரிதம் வசதிகள் திட்டமிடல் போக்குவரத்து மற்றும் நெட்வொர்க் பிரச்சினைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியுள்ளனர் நான் விரைவில் புதிய ஆராய்ச்சி பகுதிகளில் பற்றி சொல்கிறேன் பேசுகிறேன் தகவல் அமைப்புகள் பகுதியில் ஈ அமைப்புகளின் பகுப்பாய்வு தகவல் அமைப்புகள் செயல்திறன் ஆகியவையாகும் மெய்நிகர் அமைப்புகளின் மாதிரியாக்கம் மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றின் மூலம் புதிய செய்முறையை கொண்டு வர முயற்சி செய்கிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி இது மிகவும் பெரியது மேலாண்மை துறையில் அடிப்படையில் ஏதுபோன்ற ஆராய்ச்சி நடக்கிறது என்று விரிவாக கூறினீர்கள் நீங்கள் பொறியியல் பற்றி அறிந்திருப்பதைப் போலவே இத்துறையிலும் புதிய ஆராய்ச்சி பகுதிகள் ஒப்பீட்டளவில் சமீபத்தில் கருதப்படுகின்றன பேராசிரியர் உஷா மோகன் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கடைசி 5 10 ஆண்டுகள் என்ன வகையான சூழலில் உள்ளன பேராசிரியர் உஷா மோகன் தொழிற்துறை பொறியியல் மற்றும் உற்பத்தி பொறியியல் உந்துதலுடன் செயல்படும் மேலாண்மை நடவடிக்கைகளில் கடந்த 5 முதல் 6 ஆண்டுகளில் அதிக அளவிலான மாதிரி மாற்றம் கேம் தியரி போன்ற முறைகள் இருந்தன கேம் தியரி மற்றும் கேம் தியரி மாடல் என இரு பங்களிப்புகளும் உள்ளன ஊக்க வழிவகைகள் மற்றும் வியாபார நிலைமையைப் புரிந்து கொள்வதைப்போல சப்ளை செயின் சூழ்நிலைகளை கேம் தியரி வழங்குகின்றன அப்படிப்பட்ட மாடல்களை எப்படி உருவாக்குவீர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போது புதிய பகுதி நமது ஆசிரியர்கள் அதில் ஆய்வு செய்கிறார்கள் இதில் நிலைப்புத்தன்மை முக்கிய பிரச்சினை ஆக உள்ளது அதிலும் ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் இதனைத் தவிர பணியகத்தின் உளவியலில் ஆன்மீகத்தை ஒருங்கிணைக்கும் ஆசிரியர்களைக் கொண்டிருக்கிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் உஷா மோகன் இவை அனைத்தும் புதிய பகுதிகள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் புதிய பகுதிகள் பேராசிரியர் உஷா மோகன் ஆசிரியர்களுக்கு நிறைய ஆர்வம் கிடைத்திருக்கிறது பல துறைகள் ஒருங்கிணைத்த ஆராய்ச்சி முயற்சிகள் நடக்கின்றன உதாரணமாக HR மற்றும் பகுப்பாய்வு மாணவர்கள் ஒருங்கிணைத்து அறிவு மேலாண்மை சுகாதாரப் பகுப்பாய்வுதரவு பகுப்பாய்வு மற்றும் சுகாதார பராமரிப்பு நடவடிக்கைகளை என வெவ்வேறு பரிமாணங்களை கொண்டிருக்கின்றன பார்க்க ஸ்லைடு டைம் நேரம்0630 பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிகவும் நன்று மேலாண்மை துறையில் பட்டம் பெற்ற மாணவர்கள் என்ன மாதிரியான தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் துறையில் ஆராய்ச்சி தேவைகள் என்ன எதிர்காலத்திலும் ஆர்வமாக உள்ள ஆராய்ச்சி பகுதி பற்றி நிங்கள் அறிந்துள்ளது என்ன பேராசிரியர் உஷா மோகன் ஆமாம் தொழிற்துறை தேவைக்கேற்ப மேலாண்மை துறையில் எம் தொழில்முனைவோர் பாட திட்டம் உள்ளது IITயில் இருப்பதால் கடந்த வருடம் அது நிறுவனம் பரந்த திட்டமாக மாறியது எங்களது ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் படிப்பு கட்டமைப்பு பகுப்பாய்வான கூறுபாட்டைக் கொண்டுள்ளது எனவே எங்கள் மாணவர்களுக்கு தொழில் துறை வேலை வாய்ப்பு மிகுதியாக உள்ளது HR அனலிட்டிக்ஸ் மார்க்கெட்டிங் அனலிடிக்ஸ் ஓஎம் அனலிட்டிக்ஸ் ஆகியவற்றில் வேலைவாய்ப்பு அமைகிறது சிலர் கல்வியாளர்கள் ஆக உருவாகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி உண்மையில் நான் அதைத் தொட வேண்டும் என்று விரும்புகிறேன் பேராசிரியர் உஷா மோகன் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அவையே மக்கள் நிலைப்பாடுகள் ஆகும் பேராசிரியர் உஷா மோகன் ஆமாம் நமக்கு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பட்டதாரி மேல் பட்டதாரி மாணவர்கள் பேராசிரியர் உஷா மோகன் கடந்த வாரம் பட்டம் பெற்ற மாணவர்கள் 3 பேர் புதிய ஐ கோழிக்கோடு ஐ காஷிபூர் சேர்த்துள்ளனர் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கல்வியாளராகவா பேராசிரியர் உஷா மோகன் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கல்வி நிலைகள் பேராசிரியர் உஷா மோகன் கல்வி நிலைகள் அவர்களில் 4 பேர் கல்வியாளர்களின் நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர் பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் சரி பேராசிரியர் உஷா மோகன் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பொதுவாக நீங்கள் மேற்படிப்பு மாணவர்களை சந்திக்கும் பொழுது ஆராய்ச்சியின் வெற்றியை எப்படி அளவிட வேண்டும் என்று ஆலோசனை கூறுவீர்கள் அவர்கள் கல்வி அமைப்பில் இருந்தோ சில கோர்ஸ் ஒர்க் முடித்தோ இருக்கலாம் அவர்களின் சொந்த வெற்றியைப் பற்றி அளவிட வேறுபட்ட மெட்ரிக் வைத்திருக்கிறார்கள் பேராசிரியர் உஷா மோகன் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆராய்ச்சி அமைப்புகளில் குறிப்பாக மேலாண்மை நடவடிக்கைகள் என்று வருந்தபொழுது முன்னேற்றத்தில் அவர்களின் வெற்றியை அளவிடுவதற்கான சிறந்த வழி என்று நீங்கள் பரிந்துரைக்கிற ஏதாவது இருக்கிறதா பேராசிரியர் உஷா மோகன் சரி நான் சம்மந்தப்பட்ட புதிய ஆராய்ச்சி மாணவர்களுடன் பழகுவதால் நான் முதலில் அவர்களுக்கு கூறுவது போதனை கோர்ஸ்சிலிருந்து ஆராய்ச்சி கோர்ஸ்சுக்கு மாற வேண்டும் மற்றும் பி டி மாணவர்களுக்கு நாங்கள் கூறுவது உரிமை மிகவும் முக்கியமானது செயல்முறை உரிமை மற்றும் எடுத்துக்கொண்ட பிரச்சனையின் உரிமை எனவே அனைத்து நெறிமுறைகளும் அங்கு வரும் பின்னர் வெற்றிகளை வரையறுக்க வேண்டும் முதலில் நாம் என்ன செய்கிறோம் என்பதில் உறுதி கொள்ள வேண்டும் வெறும் எண்களை துரத்த வேண்டாம் வெளிப்படையான பத்திரிகை பிரசுரங்கள் மூலம் அறிஞர்களை நாம் அளவிடலாம் அதிக எண்ணிக்கையிலான பிரசுரங்கள் மட்டுமல்ல பத்திரிகைத் தேர்வும் சமமாக சிறந்ததாகவும் இருப்பது முக்கியமானது இதுவே நாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கும் ஒன்று எனவே குறுகிய கால இலக்குகள் ஒருவேளை நல்ல மாநாடுகள் வெளியீடுகள் ஆக இருக்கலாம் சிறந்த மாநாடுகள் தேர்வு செய்து பங்கேற்க வேண்டும் எண்ணிக்கைக்கு மட்டும் இல்லாமல் மிகசிறந்த மாநாடுகள் தேர்வு இருக்க வேண்டும் என்பதை முதல் நாளே ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் சிறிய விருதுகள் விளக்கக்காட்சிகள் சிறந்த பிரசுர விருதுகள் போன்றவை ஆகும் எங்களது மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஆராய்ச்சியை விளக்கி விருதுகளை பெறுகின்றனர் எனவே இவை குறுகிய மற்றும் நீண்ட கால திட்டம் பேச்சுவார்த்தைகளை வழங்கும் மாநாட்டு அமர்வு அழைப்புகள் இருக்கும் ஆனால் அது ஆசிரிய மட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு அறிஞர் அளவில் நான் குறுகிய கால நலன்களைப் ஏற்றுக்கொள்ளுதல் மாநாடுகள் அல்லது வெளியீடுகள் மூலமாக இருக்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நல்லது ஆராய்ச்சியின் அளவீடு பற்றி நாம் பேசியது அணைத்து துறைகளுக்கும் பொருந்தும் என நினைக்கிறேன் பட்டப்படிப்பில் இருந்து மேற்பட்டிப்பு சேரும் மாணவர்களிடம் வெற்றிக்கு குழு நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பற்றி தெரிய வேண்டும் மாணவர்களுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தில் எவ்வளவு வெற்றிகரமாக இருக்கும் என்பதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த சூழலில் மாணவர்கள் தங்கள் ஆலோசகர் அல்லது வழிகாட்டியை எப்படி அடிக்கடி சந்திக்க வேண்டும் இதைப் பற்றிய உங்கள் கருத்து என்ன பேராசிரியர் உஷா மோகன் ஆராய்ச்சியின் வெவ்வேறு நிலைகளில் இது வேறுபாடும் தொடக்கத்தில் வழிகாட்டியை இரு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை சந்தித்தால் போதுமானது ஏனெனில் துறையை பாடத்திட்டத்தை பலப்படுத்தி உள்ளோம் ஏனெனில் மற்ற முக்கிய பொறியியல் துறைகளைப் போலல்லாது இந்த துறையில் பி டி சேர்வதற்கு பலவிதமான பட்டப்படிப்பு மாணவர்கள் வருவார்கள் இப்போது இதைப் சரி செய்வதற்கு மூன்று படிநிலை பாடநெறிகளுடன் நாங்கள் வந்துள்ளோம் இதில் மூன்று படிப்புகள் மூன்று பாடத்திட்டங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன எனவே மேலாண்மை படிப்புகளின் துறையிலிருந்து பட்டம் பெற்ற எந்த அறிஞரும் மூன்று கோர்ஸுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் அவை ஆராய்ச்சியாளரின் எதிர்பார்ப்பை அறிமுகப்படுத்தும் ஆராய்ச்சி முறை தரவு பகுப்பாய்வு ஆராய்ச்சி மற்றும் கல்வியல் எழுதும் அறிவு அது ஒரு ஆராய்ச்சியாளராகவும் முறையாகவும் உங்கள் ஆராய்ச்சியை நீங்கள் எப்படி முன்வைக்கிறீர்கள் என்பதைக் கூறுகிறது எனவே இது ஒரு முக்கிய பாடத்திட்டமாக கூறப்படுகிறது மேலாண்மை ஆய்வுகளில் பரந்த அறிவு மிக முக்கியம் குறைந்தது மார்க்கெட்டிங் நடவடிக்கைகள் நிதி ஹச் ஆர் ஒ வீ அமைப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த இதில் ஏதேனும் மூன்றில் புலமை வேண்டும் எனவே ஒரு மேலாண்மை படிப்பிலிருந்து வரும் மாணவர்கள் அகலமாகவும் ஆழமாகவும் நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னோம் எனவே நாங்கள் மையமாக ஆழமாக பாடத்திட்டத்தை வடிவமைத்திருக்கிறோம் முதல் ஆண்டில் எந்தவொரு மாணவர்களும் இந்த மையத்தில் உண்மையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் எனவே ஆராய்ச்சி செய்ய தயாராகுங்கள் முதல் ஆண்டில் அறிஞர்கள் நிறைய பாடங்களை எடுத்து படித்து ஆழமான ஆய்வு செய்ய தயார் செய்ய ஊக்குவிக்கிறது 6 மாதம் முதல் ஒரு வருடம் சென்ற பின் மாணவர்கள் முதிர்ச்சி அடைந்தவுடன் உங்கள் வழிகாட்டி தனது வேலையை தொடங்குவார் எனவே முதலில் தேவையான அனுபவம் பெற்று பின்னர் ஆழமாக செயல்பட வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் உஷா மோகன் அது நாம் எடுத்த பிரச்சனைக்கும் வழிகாட்டிக்கும் இடையில் மாறுபடும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் உஷா மோகன் அது மிகவும் வழக்கமானதாக இருக்கும் ஆனால் முதல் வருடம் பொதுவாக பாடநெறியைப் பெற்று வருகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் உஷா மோகன் ஒரு நல்ல ஆராய்ச்சியாளரை உருவாக்க முதல் வருடம் செலவழிக்க வேண்டும் அதன் பின்னர் மாணவர் வழிகாட்டி தொடர்பு தொடர்ந்து அதிகரிக்கும் உங்கள் இலக்கிய ஆய்வுகளில் இரண்டு வாரத்திற்கு ஒரு நாளும் ஆய்வு கட்டுரை எழுதும் பொழுது பலமுறையும் இருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த நுண்ணறிவைப் புரிந்துகொள்வது நல்லது எனவே ஒரு பொது கேள்வியுடன் முடிக்கலாம் பேராசிரியர் உஷா மோகன் சரி நிச்சயமாக பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மேலாண்மை துறையில் மேற்படிப்பை மேற்கொள்ள விரும்பும் மாணவர்களுக்கான அறிவுரை என்ன பேராசிரியர் உஷா மோகன் எந்த ஆராய்ச்சியாளருக்கும் இருக்க வேண்டிய முதல் தகுதி பொறுமை காத்தல் ஆகும் அது இல்லாதவர்கள் ஆராய்ச்சி நீண்ட காலம் பயன் தருவதில்லை அதுதான் ஆராய்ச்சிக்கான முக்கிய குணங்களில் ஒன்று என நான் நினைக்கிறேன் ஆராய்ச்சியை முடிக்க 3 முதல் 6 ஆண்டுகளுக்கு எடுக்கும் எனவே நீங்கள் தடைகளை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் விஷயங்களை நேர்மறையாக பார்க்கும் பற்று வேண்டும் இந்த பண்புகளை பெற்றால் மற்றும் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்று நினைக்கிறேன் பொறுமை மற்றும் ஆராய்ச்சிக்கு அர்ப்பணிப்பு இந்த இரண்டு விஷயங்கள் மிக முக்கியம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மேலாண்மை துறைக்கு என்று ஏதேனும் குறிப்பிட்ட தகுதி இருக்கிறதா பேராசிரியர் உஷா மோகன் வணிகத்திற்கு என்ன தேவை என்பதை தெளிவுபடுத்துவது மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நல்லது பேராசிரியர் உஷா மோகன் அதைப் பற்றி எவரும் வரையறுக்கப்போவதில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் உஷா மோகன் யோசனையுள்ள நிமிடம் வர்த்தக தேவை உள்ளது நாம் அதில் புகுத்தப் போகிறோமா எனவே கல்விசார் சூழலில் நீங்கள் ஒரு வியாபாரத்தை அல்லது ஒரு முடிவைத் தேவைப்படும்போது அல்லது வெளிப்படுத்தும் போது முதல் மாற்றம் ஏற்படுகிறது நீங்கள் அந்த கல்வி சூழலில் வேலை செய்கிறீர்கள் எனவே நீங்கள் வேலை செய்யும் போதெல்லாம் சுருக்க இயல்புக்கு அதை செய்யவில்லை என்பதை தொடர்ந்து பார்க்க வேண்டும் ஆனால் அது அர்த்தமுள்ள ஏதாவது ஒன்றை வழிநடத்திய பிறகு நீங்கள் கடைசியாக அரங்கேற்றத்தில் எதையாவது உருவாக்க வேண்டும் உலகில் நீங்கள் வியாபாரத்திற்கு திரும்ப வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வியாபாரத்திற்கு திரும்பிப் பார் சரி பேராசிரியர் உஷா மோகன் இந்த இரண்டு விஷயங்களும் சமமாக முக்கியம் என்று நினைக்கிறேன் வியாபார தேவையை எப்படி சுருக்கமாக்குவது மற்றும் வியாபார உலகிற்கு நீங்கள் எப்படி எடுத்து செல்வது என்பதாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் உஷா மோகன் அதை அடைந்தவுடன் உங்கள் ஆராய்ச்சி மேலாண்மை அமைப்பில் அர்த்தமுள்ளதாகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பெரியது நன்றி டாக்டர் உஷா பேராசிரியர் உஷா மோகன் வரவேற்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எங்களுடன் சேர்த்து மேலாண்மை துறை பற்றிய பொறியியலாளர்களுக்கு பரிச்சயமில்லாத நுணுக்கங்களைப் பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி பேராசிரியர் உஷா மோகன் நன்றி